அனைவருக்கும் வணக்கம் நான் கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் பேரிடர் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சுபஜோதி சமதார் இந்த விரிவுரைத் தொடருக்கு வருக இந்த சொற்பொழிவில் நாம் அறிவாற்றல் மற்றும் ஒரு தீர்க்கமான கண்ணோட்டத்திலிருந்து பேரழிவு தயாரிப்பு பற்றி பேசுவோம் பேரழிவு தயாரிப்பில் கலாச்சார கோட்பாடு மற்றும் சமூக காரணிகள் எவ்வாறு பங்கு வகிக்கின்றன என்பது குறித்து நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் ஆனால் பேரழிவுக்கு எதிராகத் தயாராவதற்கு மக்களை ஊக்குவிப்பதில் நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு தனிநபராக அவர்களின் எண்ணங்களில் என்ன நடக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த வகையான அறிவாற்றல் மற்றும் தீர்க்கமான முன்னோக்கைக் காணலாம் இந்த சொற்பொழிவின் மையமாக இது இருக்கும் எனவே தனிநபர் ஒனி அல்ல பேரழிவை எதிர்கொள்கிறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஆபத்துகள் உள்ளன மற்றும் பேரழிவு ஆபத்து அல்லது சுற்றுச்சூழல் ஆபத்து அல்லது சுற்றுச்சூழல் ஆபத்து என்பது பல அபாயங்களில் ஒரு பகுதியாகும் வாழ்க்கை ஆபத்து நிறைந்தது பேரழிவு என்பது தனிமைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல எங்களுக்கு சுகாதார ஆபத்து கல்வி ஆபத்து வேலை ஆபத்து ஆகியவை நான் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எது எடுக்கப்பட வேண்டும் எது புறக்கணிக்கப்படலாம் பேரழிவை ஒரு தீவிர ஆபத்து என்று கருதி தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க பலர் எனக்கு அறிவுறுத்துவதால் இது ஒரு குழப்பம் கலாச்சார முன்னோக்கு குறித்து நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இங்கே இந்த சொற்பொழிவில் நாம் ஹூரிஸ்டிக் அல்லது அறிவாற்றல் முன்னோக்கில் கவனம் செலுத்துவோம் அவர்கள் கூறலாம் நீங்கள் கலாச்சார ரீதியாக பக்கச்சார்பாக அல்லது கலாச்சார ரீதியாக செல்வாக்கு செலுத்தியது பரவாயில்லை ஆனால் நாளின் முடிவில் நீங்கள் பொறுப்பான நபராக இருப்பதால் உங்கள் சொந்த முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று ஒரு தனிநபராக முடிவெடுப்பீர்கள் நீங்கள் விரும்பவில்லை என்றால் வேறு எந்த நபரும் எதையும் திணிக்க முடியாது அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தலாம் உங்களை பாதிக்கலாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் தான் முடிவெடுப்பீர்கள் எனவே மனித மூளைக்குள் என்ன நடக்கிறது அவர்கள் என்ன அறிவார்ந்த பகுத்தறிவு செயல்முறை மூலம் செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் பேரழிவுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கை எடுக்க மக்களை ஊக்குவிக்க விரும்புகிறோம் நிச்சயமாக கலாச்சாரம் ஒரு முக்கியமான பகுதியாகும் ஆனால் எங்களைத் தவிர நான் ஒரு தனிநபராக சிந்திக்க வேண்டும் என் அண்டை என் சகா சக ஊழியர்கள் நண்பர்கள் சார்பாக நான் அவர்களால் பாதிக்கப்படுகிறேன் ஆனால் எனது செயல்கள் எனது அணுகுமுறைகள் எனது சொந்தம் நான் நான் என்ன செய்கிறேன் என்பதில் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிறேன் நிச்சயமாக கலாச்சாரம் மிகவும் முக்கியமானது ஆனால் ஒரு நபர் புத்திசாலியாகவோ அல்லது ஏழையாகவோ இருக்கலாம் யாரோ அவர் புத்திசாலி என்று நினைக்கிறார் யாரோ அவர் ஏழை என்று நினைக்கிறார் ஆகவே கலாச்சாரம் சமூக அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கும் ஒரு பாத்திரத்திற்கான கலாச்சார வேறுபாடு மட்டுமல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட வேறுபாடும் கூட அவர்கள் மக்களை குறிப்பிட்ட வழியில் சிந்திக்கத் தூண்டுகிறார்கள் ஆனால் ஒரு தனிநபராகவும் எப்படி நினைக்கிறார்கள் அவரது மனம் வினைபுரிகிறது ஆகவே நாம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கண்ணாடியைப் பார்க்கிறோம் ஆனால் நாம் அதைச் சரியாகவோ அல்லது தவறாகவோ செய்கிறோமா என்று நம்மிடமிருந்து தெரிந்து கொள்வது அது சமூக ரீதியாகவோ அல்லது தனித்தனியாகவோ ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா எனவே அனைவருக்கும் ஒருவரின் சொந்த தீர்ப்பு உள்ளது தனிப்பட்ட தன்மை மக்கள் அடிப்படையில் கலாச்சார ரீதியாக சார்புடையவர்கள் என்று நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் ஆனால் மக்கள் தங்கள் சொந்த மனநிலையையும் கொண்டுள்ளனர் ஆகவே பேரழிவு தயாரிப்பு அல்லது இடர் தயார்நிலையை ஊக்குவிப்பதற்காக நாம் பொதுவாக என்ன செய்வது சாலை விபத்து ஏற்பட்டதாக வைத்துக்கொள்வதைப் போன்றது இந்த வகையான விளம்பரங்களைப் பற்றி விழிப்புடன் இருக்குமாறு நாங்கள் பொதுவாக மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் சாலைகளில் செல்லும் வழியில் நீங்கள் பயணம் செய்ய முடியும் நீங்கள் ஒரு பைக் அல்லது ஒரு காரை சவாரி செய்தீர்கள் என்று சொல்லலாம் இந்த சுவரொட்டிகளை நீங்கள் ஆபத்தானதாகக் காணலாம் நீங்கள் சொறி வாகனம் ஓட்டினால் இதுதான் விளைவு இது போன்றது முடிவு உங்களுக்காகக் காத்திருக்கிறது என்பதைக் காண்பிக்கும் எனவே கவனமாக இருங்கள் இந்த சுவரொட்டிகள் இந்த படங்கள் மிகவும் பொதுவானவை சாலை பாதுகாப்பிற்காக பெரும்பாலும் உங்கள் இடர் விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக விழிப்புணர்வை உருவாக்க விரும்புகிறோம் இந்த படத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாலையில் செல்லும்போது இதைக் காணலாம் இது மிகவும் அருமையான சுவரொட்டி 'மகிழ்ச்சி ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல' எனவே வார இறுதியில் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் உயிருடன் இருங்கள் உயிர்வாழ ஓட்டுங்கள் சாலைப் பாதுகாப்பைக் கொண்டிருப்பது மிகவும் பொதுவான சுவரொட்டியாகும் புகைபிடிக்க வேண்டாம் என்று மக்களிடம் கேட்பதற்காக சுகாதார அபாயத்தையும் நாம் கவனிக்கலாம் புகைபிடித்தல் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்தும் மிகத் துல்லியமான மிகச் சுருக்கமான சிந்தனையுடன் கூடிய மிக அருமையான சுவரொட்டி இது எனவே புகைபிடிக்காதீர்கள் இந்த படம் பார்வையாளர்களுக்கு ஏன் புகைபிடிக்கக்கூடாது என்று ஆயிரம் வார்த்தைகளைத் தருகிறது மேலும் நீங்கள் புகைபிடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் புகைபிடிக்கக் கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது சிகரெட் மட்டுமல்ல நீங்களே எரிக்கிறீர்கள் அதனால் புகைபிடிக்க வேண்டாம் நவீன சமூகத்தில் உடல் பருமன் என்பது மிகவும் பொதுவான பிரச்சினையாகும் இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ளது எனவே உடல் பருமன் மற்றொரு வகையான உடல்நல ஆபத்து நீங்கள் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டால் இதன் விளைவு இதுதான் உங்களுக்கு மாரடைப்பு வரும் இப்போது இந்த விளம்பரங்களைப் பார்க்கும்போது இந்த செய்திகளை நீங்கள் பெறக்கூடிய முக்கிய யோசனை என்ன இந்த சுவரொட்டிகள் அனைத்தையும் பாருங்கள் அவர்களின் கவனம் ஒரே ஒரு விஷயம் அவர்கள் உண்மையில் உங்கள் பயத்தை அதிகரிக்க விரும்புகிறார்கள் மேலும் அவர்கள் உங்கள் தவறான நடத்தை நிறுத்த விரும்புகிறார்கள் வெள்ளத்திற்கு எதிராக நீங்கள் தயார் செய்யாவிட்டால் உங்கள் வீடு வெள்ளத்தில் மூழ்கும் பூகம்பத்தைத் தடுக்கும் கட்டிடத்தை நீங்கள் வடிவமைக்கவில்லை என்றால் உங்கள் கட்டிடம் இடிந்து விழும் நீங்கள் இறந்துவிடுவீர்கள் அல்லது உங்களை காயப்படுத்துவீர்கள் எனவே பயம் அது இலக்கு உங்கள் பயத்தை அதிகரிப்பதே இதன் நோக்கம் அவை உங்கள் பய உணர்வை அதிக அபாய உணர்வை அதிகரிக்க முடிந்தால் நீங்கள் சொறி வாகனம் ஓட்டக்கூடாது வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் உங்கள் வீட்டைக் கட்டக்கூடாது எனவே ஆபத்தான காரணங்களை நீங்கள் தேவையற்ற தேவையற்ற செயல்களைச் செய்ய மாட்டீர்கள் எனவே இங்கே கவனம் பயத்தை அதிகரிப்பதில் மட்டுமே உள்ளது அறிவாற்றல் ஹியூரிஸ்டிக் அணுகுமுறைகளைப் பார்க்கும்போது யாரோ ஏன் புகைக்கிறார்கள் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம் அது ஒருவரின் மகிழ்ச்சிக்காக இருக்கலாம் அல்லது அவரது உடலுக்கு நிகோடின் தேவைப்படலாம் அல்லது யாரோ ஒருவர் அவர் ஆடம்பரமானவர் அழகானவர் புத்திசாலி புகைபிடிக்கும் போது மிகவும் நாகரீகமாகத் தெரிகிறார் அல்லது வேறு பல காரணங்கள் இருக்கலாம் எனவே புகைபிடிப்பது ஒரு காரணத்தால் அல்ல பயம் எனக்கு அதிக காரணத்தைத் தராது நான் குண்டாக இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியும் எனக்கு உடல் பருமன் பிரச்சினை உள்ளது எனது வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ளது என்று எனக்குத் தெரியும் அல்லது எனக்கு தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினை இருப்பதால் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நிறுவவில்லை என்பது எனக்குத் தெரியும் உடல் பருமன் ஏற்பட்டால் நான் குண்டாக இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் புகைபிடித்தால் நான் ஆபத்தில் இருப்பேன் என்ற பயத்தை மட்டுமே அதிகரிக்கிறீர்கள் நான் பல முறை முயற்சித்தேன் நான் உணவுக் கட்டுப்பாடு செய்தேன் ஆனால் அது வேலை செய்யவில்லை நான் குண்டாக இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியும் ஆனால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் மக்களிடையே பயத்தை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள் சுனாமி ஒரு நாள் வரும் அது நம்மால் பாதுகாக்க முடியாத ஒரு இயற்கை நிகழ்வு அது மிகப் பெரியதாக இருந்தால் எனக்கு நிறைய பயம் இருந்தால் மட்டுமே நான் செய்ய முடியும் அதற்கு நான் சரணடைய முடியும் இது தற்கொலை செய்து கொள்வது போன்றது நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த பிரம்மாண்ட பேரழிவிற்கு சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை அதன் தெய்வங்கள் செயல்படுகின்றன என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு பயம் அச்சத்தை அதிகரிப்பது பேரழிவு தயார்நிலையை மேம்படுத்த பெரிதும் உதவாது மக்கள் அபாயகரமானவர்களாக மாறக்கூடும் ஆபத்து இருப்பதாக எனக்குத் தெரியும் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் மக்களுக்குச் சொல்ல வேண்டும் அவர்கள் ஆபத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் எவ்வாறு ஆபத்தை குறைக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான செய்தி இது திட்டமிடுபவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் உள்ளூர் அரசாங்கங்களுக்கும் இருக்க வேண்டும் எந்தவொரு திட்டத்தையும் முயற்சி செய்யச் சொல்வது உடல் பருமன் பிரச்சினை உள்ள ஒருவர் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மேலும் தினமும் காலையிலும் மாலையிலும் நடந்து சென்று ஓடுங்கள் இது உங்கள் உடல் பருமனைக் குறைக்க கணிசமாக உதவும் அவன் அல்லது அவள் பயத்தை அதிகரிப்பதற்குப் பதிலாக வேறு அதைச் செய்ய அவர் அல்லது அவள் மிகவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இதேபோல் பூகம்பம் ஏற்படும் போது தயவுசெய்து மேசையின் உள்ளே செல்வதன் மூலம் உங்களைப் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லது சுனாமி இருந்தால் சுனாமி அலைகள் வர முடியாத ஒரு மலைப் பகுதியில் உடனடியாக உயர்ந்த இடத்திற்குச் செல்லுங்கள் எனவே நான் புகைப்பதை விட்டுவிட விரும்பினால் என்ன செய்வது உங்கள் கையில் ஒரு இணைப்பு வைக்க ஒருவர் பரிந்துரைத்தால் புகைப்பழக்கத்திற்கான உந்துதல் இல்லாமல் இருக்க இது உங்களுக்கு உதவும் இது புகைபிடிப்பதை விட்டுவிட எனக்கு கணிசமாக உதவும் ஏதோவொரு பயம் எனக்கு உதவும் என்பது மட்டுமல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் எனக்குத் தெரிவித்தால் கூட முக்கியமான வெள்ளத்தின் போது ஒருவரை வெளியேற்றுமாறு நான் கேட்கிறேன் என்றால் அவருக்கு நிறைய பிரச்சினைகள் இருப்பதாக நான் சொன்னேன் அது ஒரு கடினமான முடிவு என்பதை நான் புரிந்துகொள்கிறேன் ஆனால் அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானது என்று அவருக்குத் தெரியாததால் எடுக்கப்பட வேண்டும் மேலும் வெளியேற்றம் பயனுள்ளதா என்று அவருக்குத் தெரியாது பங்களாதேஷில் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தைப் பார்ப்போம் நிலத்தடி நீரில் ஆர்சனிக் மாசுபடுவதால் மக்கள் ஆர்சனிக் உடன் போராடுகிறார்கள் எனவே அவர்கள் குடிப்பதற்கு மேற்பரப்பு நீரைக் கொண்டிருந்தனர் ஆனால் மேற்பரப்பு நீர் நோய்க்கிருமிகளால் மாசுபட்டது நீரினால் பரவும் நோய் நீங்கள் மேற்பரப்பு நீரை உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு போன்றவற்றைப் பெறலாம் எனவே 1980 களில் அவர்கள் நல்ல குடிநீரை ஊக்குவிப்பதற்காக பங்களாதேஷின் கிராமப்புறங்களில் கை விசையியக்கக் குழாய்களை நிறுவத் தொடங்கினர் ஒரு தசாப்தத்திற்குப் பிறகு இந்த கை விசையியக்கக் குழாய்கள் ஆர்சனிக் மூலம் மாசுபடுவதைக் கண்டார்கள் வரைபடத்தில் காணப்படுவது போல் பங்களாதேஷின் பல பகுதிகள் அடிப்படையில் தெற்குப் பகுதியில் உள்ள கரையோரப் பகுதிகள் என்பதால் அவை மாசுபட்டுள்ளன 2 மில்லியன் மக்கள் ஏற்கனவே ஆர்செனிகோசிஸின் அறிகுறிகளை அடையாளம் கண்டுள்ளனர் மற்றும் 30 முதல் 40 மில்லியன் மக்கள் பங்களாதேஷில் ஆபத்தில் உள்ளனர் எனவே ஆர்சனிக் புற்றுநோய் மற்றும் பல உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இப்போது இதை என்ன செய்வது மழைநீர் சேகரிப்பு அவ்வளவு விலை உயர்ந்ததல்ல என்று யாரோ கூறும் ஒரு எளிய தீர்வு இருக்கிறது ஆனால் மழைக்காலத்தில் உங்கள் கூரையிலிருந்து வரும் தண்ணீரை நீங்கள் பாதுகாக்க முடியும் அதை வறண்ட காலத்திற்கு நீங்கள் பாதுகாக்கலாம் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் இந்த தொழில்நுட்ப எண்ணங்களுக்கு நாங்கள் பின்னர் செல்லலாம் ஆனால் இது ஒரு குறியீட்டு பேரழிவு அல்லது தடுப்பு பொறிமுறை அல்லது சுற்றுச்சூழல் ஆபத்து தடுப்பு வழிமுறை என்று கவனம் செலுத்துவோம் இப்போது இது பங்களாதேஷ் எனவே ஒரு நபர் மட்டுமே செய்தால் அது வேலை செய்யாது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த தொழில்நுட்பத்தை ஒன்றன் பின் ஒன்றாக மேம்படுத்த வேண்டும் எனவே அதிகமான மக்கள் இந்த சிறிய தொட்டியை தங்கள் சொந்த வீட்டில் நிறுவ வேண்டும் அது ஒரு வீட்டு தொட்டி எனவே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தொட்டி இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் அதை சரியாக செய்ய முடியும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நிறுவ மில்லியன் கணக்கான மக்களை ஊக்குவிக்க முடிந்தால் அது பங்களாதேஷில் குடிநீர் அபாயத்தை கணிசமாகக் குறைக்கும் எனவே இது ஒரு திட்டமிடுபவர் என்ற எங்கள் சவால் இப்போது அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் அறிவாற்றல் மற்றும் ஹூரிஸ்டிக் கண்ணோட்டத்தில் சிந்தனை இங்கே இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நிறுவ நாங்கள் கேட்ட நான்கு பேர் எங்களிடம் உள்ளனர் என்று கற்பனை செய்வோம் இது எளிதானது கடலோர பங்களாதேஷில் வசிக்கும் பங்களாதேஷின் குடிமகனான நான்கு பேர் அவர்கள் இந்த சிறிய வீட்டு தொட்டியை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே அவர்களின் மனதில் முதலில் என்ன கேள்விகள் வரும் என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் முதலில் என்ன நினைப்பார்கள் உங்கள் வீட்டில் வெள்ள பாதுகாப்பு கட்டுமானப் பொருட்களையோ அல்லது உங்கள் வீட்டில் பூகம்ப பாதுகாப்பு கட்டுமானப் பொருட்களையோ பயன்படுத்தும்படி நான் கேட்டால் அதைச் செய்வீர்களா ஒரு நொடி யோசித்துப் பாருங்கள் நாங்கள் அதைச் செய்வோமா இல்லையா எனவே இந்த தொட்டியை நிறுவும்படி அவர்களிடம் கேட்டால் என்ன முதல் கேள்வி அவர்களின் நினைவுக்கு வரும் உங்கள் தற்போதைய நீர் எப்படி இருக்கிறது என்று முதல் கேள்வி அவர்களின் நினைவுக்கு வருகிறது நான் குடிக்கிற குடிநீர் அல்ல அது உண்மையில் ஆபத்தானதா இதேபோல் வெள்ளக் காப்பீட்டை எடுக்கவோ அல்லது உங்கள் வீட்டை பூகம்பத்தை எதிர்க்கவோ நான் உங்களிடம் கேட்டால் பூகம்பம் நிகழும் ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் முதலில் நினைப்பீர்கள் அது உண்மையில் பூகம்பத்திற்கு ஆளாகிறதா எனவே முதல் நபர் நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்று நினைப்பார் என் தண்ணீரின் தரம் மிகவும் நல்லது அல்லது மிகவும் மோசமானது எனவே முதல் நபர் என் தண்ணீர் மிகவும் மோசமானது என்று கருதலாம் தற்போது எனது குடிநீர் வழங்கல் நன்றாக இல்லை எனவே எனக்கு இந்த தொட்டி உண்மையில் தேவை எனவே அவர் நிறுவ தயாராக இருப்பார் இங்கே தொடங்கும் ஒரு நீண்ட பயணம் உங்கள் மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன தொட்டியை நிறுவும்படி நீங்கள் என்னிடம் கேட்பது நேரடியான பின்தொடர்தல் அல்ல நான் அதை செய்கிறேன் இது உண்மையில் ஒரு நீண்ட பயணம் எனவே இரண்டாவது நபர் வேறு சிந்தனையிலிருந்து சிந்திப்பார் எனது நீர் மோசமானது என்று அவர் நினைக்கலாம் எனவே மழைநீர் சேகரிப்பையும் நான் தேர்வு செய்ய வேண்டும் மூன்றாவது நபர் நினைக்கலாம் என் தண்ணீர் நன்றாக இருக்கிறது எனக்கு தொட்டி தேவையில்லை அதனால் அவர் வெளியேறுகிறார் நான்காவது நபர் நினைக்கலாம் எனது நீர் தரமும் மோசமாக உள்ளது எனவே அவர் முன் வரக்கூடும் இந்த கட்டத்தில் நாம் அதை இடர் மதிப்பீடு என்று அழைக்கலாம் இந்த ஆபத்து எந்த அளவிற்கு நடக்கும் அது எப்படி நடக்கும் தீவிரம் மற்றும் பாதிப்பு கேள்வி எனக்கு ஆபத்து மதிப்பீடு உள்ளது எனது சொந்த ஆபத்தை மதிப்பீடு செய்கிறேன் எனவே இதைப் பற்றி ஆபத்து மதிப்பீடாகப் பேசுகிறோம் முதல் கேள்விகள் மக்கள் மனதில் வந்தன இப்போது அவரது நினைவுக்கு வரும் இரண்டாவது கேள்வி என்ன எல்லோரும் இப்போது என்னால் அவர்களைப் பார்க்க முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் நீங்கள் சிந்திக்க உதவும் சில நேரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் எனவே பலர் செலவைப் பற்றி சிந்திப்பது மட்டுமல்லாமல் அது உண்மையில் பயனுள்ளதா என்று கூட யோசிப்பீர்களா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் என்னிடம் பேசுகிறீர்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை எனக்கு வழங்குகிறீர்கள் ஆனால் முதல் கேள்வி எனக்கு வந்தது நான் ஆபத்தில் இருந்தாலும் கூட இந்த மழைநீர் தொட்டி எனது ஆபத்தை குறைக்க உதவுமா இந்த வழிமுறை உண்மையில் நன்றாக இல்லை என்றால் அதை நிறுவுவதைப் பார்ப்பதன் அர்த்தம் என்ன எனவே இது நல்லதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த நபர் தனது நண்பரை அழைக்கலாம் மற்றும் அவரது நண்பர் கூறுகிறார் இந்த தொட்டி மிகவும் நல்லது நான் இதை நிறுவியிருக்கிறேன் எனவே அவர் தொடருவார் மேலும் தனது முடிவை முன்னெடுத்துச் செல்ல முடிவு செய்வார் பின்னர் உறவினர் வடிவத்தில் இந்த இரண்டாவது நபர் வருவார் அது நல்லதல்ல என்று அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்கினார்கள் எனவே அவர் அவனால் குழப்பமடைகிறார் அவர் வெளியேறுகிறார் எனக்கு பிடிக்காத இந்த தொட்டியை நான் நிறுவ மாட்டேன் என்று அவர் நினைக்கலாம் அவருக்கு சில நண்பர் இருக்கலாம் அவர் அவருடன் அழைத்து கலந்துரையாடினார் மேலும் இந்த தொட்டி தங்கள் இடத்தில் குடிநீர் அபாயத்தைக் குறைக்கக் கூடியது என்று அவர்கள் அறிவுறுத்தினர் இந்த நீர் மிகவும் நல்லது என்று அவர்கள் உறுதியளித்தனர் இந்த மதிப்பாய்வில் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார் மேலும் அவர் முன்னோக்கி செல்ல முடிவு செய்தார் இந்த கட்டத்தை நாம் என்ன அழைக்கிறோம் முதலாவது ஆபத்து மதிப்பீடு அடுத்தது என்ன இது பதிலளிப்பு செயல்திறன் குறிப்பாக விளைவு எதிர்பார்ப்பு என்று அழைக்கப்படுகிறது நான் ஏதாவது ஒன்றை நிறுவப் போகிறேன் என்றால் அதில் இருந்து திரும்புவது என்ன அது செயல்படுமா அதன் சிறப்புகள் மற்றும் குறைபாடுகள் என்ன அது செயல்படுமா இல்லையா மனதில் மூன்றாவது கேள்விகள் என்னவென்றால் இந்த மழைநீர் தொட்டி பயனுள்ளதாக இருப்பதால் நீங்கள் ஆபத்தான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று முடிவு செய்துள்ளீர்கள் ஆனால் மனதில் மூன்றாவது கேள்வி என்ன என்பது மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு வினாடிக்கு மூன்றாவது கேள்விகள் என்னவென்று மக்கள் நினைக்கலாம் ஒருவர் ஆபத்தில் இருப்பதாக யாரோ முடிவு செய்தனர் பின்னர் மழைநீர் தொட்டி நல்லது என்றும் முடிவு செய்தனர் எனவே மூன்றாவது கேள்வி என்னவென்றால் நான் இன்னும் அதை செய்ய முடியுமா செலவு பற்றிய கேள்வி பொருட்களின் கிடைக்கும் கேள்வி இடம் கிடைப்பது போன்ற பல காரணங்களால் இது இருக்கலாம் ஒரு நபர் வங்கிக்குச் செல்கிறார் அவர் வங்கியில் கடன் கேட்கும் அளவுக்கு பணம் இல்லை அந்த நபரின் ஏற்கனவே இருக்கும் கடன் மற்றும் கடன் வரம்பை அதிகரிக்க இயலாமை எனக் கூறும் கோரிக்கையை வங்கி நிராகரிக்கலாம் அவர் வங்கியில் இருந்து புறப்படுகிறார் இந்த நபருக்கும் பணப் பிரச்சினைகள் உள்ளன மேலும் அவர் தனது மனைவியிடம் ஆலோசிக்கிறார் அவர்களிடம் சில சேமிப்புகள் இருப்பதாக அவரது மனைவி உறுதியளிக்கிறார் மேலும் அவர் அதைச் செய்ய முடியும் என்று உறுதியளிக்கிறார் அவர் மகிழ்ச்சியடைகிறார் மேலும் இந்த புதிய தொட்டியை நிறுவ முயற்சிக்க விரும்புகிறார் இது முதல் இடர் மதிப்பீட்டின் ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் பதில் செயல்திறன் இந்த கட்டம் சுய செயல்திறன் என்று அழைக்கப்படுகிறது தன்னம்பிக்கை இல்லாதது பல்வேறு காரணங்களைக் கொண்டிருக்கலாம் இது சில நேரங்களில் நிதி சில நேரங்களில் நிறுவன உடல் பிரச்சினைகள் இடக் கட்டுப்பாடு பொருள் அறிவின் பற்றாக்குறை ஆதரவின்மை அல்லது தொழில்நுட்ப புரிதல் வேறுபட்டதாக இருக்கலாம் வேலை செய்ய வேண்டுமானால் ஒருவர் ரிஸ்க் எடுக்க வேண்டும் அறிவாற்றல் மற்றும் தீர்க்கமான அணுகுமுறையின் படி அதைச் செய்யத் தயாராக இருப்பது மிகவும் முக்கியமானதாகும் இது ஒரு முடிவு அல்ல ஆனால் வேறு என்ன மிகவும் முக்கியமானதாக இருப்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் கடைசி மைல் நடவடிக்கை அவருக்கு பணம் சேமிப்பு இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கடன் தேவை தொட்டியை நிறுவ சில மைக்ரோ கிரெடிட்டைப் பெற அவர் திட்டமிட்டுள்ளார் எனவே அவர் சில மைக்ரோ கிரெடிட் ஏஜென்சியை அழைத்து ஒப்புக்கொள்கிறார் பின்னர் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இந்த தொட்டியை நிறுவ முடிவு செய்கிறார் எனவே இறுதியாக அவர் குடிநீர் பேரழிவிலிருந்து தன்னைப் பாதுகாத்துக் கொள்ள இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நிறுவுகிறார் எனவே இந்த கோட்பாடுகள் பல வழிகளிலிருந்து வந்தன முக்கிய செல்வாக்குமிக்க மாதிரி கோட்பாடுகளில் ஒன்று பாதுகாப்பு உந்துதல் கோட்பாடு நான் அனைத்தையும் சுருக்கமாக எளிமைப்படுத்தினேன் இதன்மூலம் பல்வேறு பிரிவுகள் பல்வேறு கோட்பாடுகள் மற்றும் மாதிரிகள் கொண்ட எங்கள் பகுத்தறிவு செயல்முறை எவ்வாறு விவரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சரி அவை ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன மேலும் மாறிகள் உள்ளன ஆனால் அது சுருக்கமான ஒன்றாகும் இந்த ஒரு பிஎம்டி மாதிரி தகவல்தொடர்புக் கோட்பாட்டிலிருந்து வந்தது குறிப்பிட்ட அறிவாற்றல் செயல்முறையை நன்கு புரிந்துகொள்வதற்கு பயம் முறையீடுகள் மக்களை தங்கள் நடத்தையை மாற்றத் தூண்டுகின்றன ரோஜர்ஸ் 1975 இல் இதை உருவாக்கத் தொடங்கினார் பின்னர் இது ரோஜர்ஸ் மற்ற சகாக்களால் திருத்தப்பட்டது எனவே பாதுகாப்பு உந்துதல் கோட்பாட்டின் PMT இன் கூறு இங்கே ஒன்று நீங்கள் புகைபிடிப்பதைப் போலவே ஏதேனும் தவறான நடத்தை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் குப்பைகளை ஒரு குடலில் எறிந்தால் இந்த சரிவின் தாக்கம் என்ன இது அச்சுறுத்தல் மதிப்பீட்டை உருவாக்குகிறது மற்றும் பதில் செயல்திறன் மற்றும் சுய செயல்பாடு என்னவென்றால் சில தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற சிலவற்றை நிறுவ நான் உங்களிடம் கேட்டால் சரி ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வாங்கும்படி நான் உங்களிடம் கேட்டால் அல்லது வெள்ளக் காப்பீட்டை வாங்கினால் அதற்கான செலவு மற்றும் வருமானம் என்னவாக இருக்கும் உங்களிடம் நிதி திறன் உடல் திறன் மற்றும் தகவமைப்பு பதில்களின் செலவு ஆகியவை இருந்தாலும் இது உண்மையில் பாதுகாப்பு உந்துதல் கோட்பாட்டின் சமாளிக்கும் மதிப்பீடாகும் பயம் முறையீடு நீங்கள் புகைபிடித்தால் தவறான பதிலளிக்கும் பயம் உங்களுக்கு சிறிது மகிழ்ச்சியைத் தரக்கூடும் பின்னர் தீவிரம் மற்றும் உங்களை மேலும் பாதிக்கக்கூடும் அல்லது ஒருவேளை நீங்கள் குப்பைகளை வீசினால் நீங்கள் அதை செய்யக்கூடிய தொலைதூர இடத்திற்கு செல்ல தேவையில்லை உங்கள் வீட்டிற்கு அருகில் அது உண்மையில் உங்கள் வடிகால் மற்றும் பள்ளத்தை மூச்சு விடுவது போன்றது எனவே இந்த சேர்க்கை அல்லது கழித்தல் உண்மையில் மதிப்பீட்டில் அச்சுறுத்தலாக வருகிறது மேலும் இது உங்கள் பாதுகாப்பு ஊக்கத்தை அதிகரிக்கிறது ஆனால் வெகுமதிகள் அதிகமாக இருக்கும்போது புகைபிடித்தல் அல்லது தவறான பதிலளிப்பு அல்லது குப்பைகளை ஒரு வடிகால் எறிவது போன்றவற்றுக்கு நீங்கள் அதைச் செய்ய உந்துதல் இல்லாததால் அதன் விளைவு குறைவாக இருக்கும் இதேபோல் பதிலளிப்பு செயல்திறன் மற்றும் சுய செயல்திறன் எந்தவொரு தீங்கிலிருந்தும் தனிநபரைப் பாதுகாப்பதில் நடத்தை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கான மதிப்பீடாகும் மற்றும் சுய செயல்திறன் என்பது பரிந்துரைக்கப்பட்ட நடத்தையைச் செய்வதற்கான அவர்களின் திறனை தனிப்பட்ட மதிப்பீடு ஆகும் எனவே இந்த தொழில்நுட்பங்கள் உண்மையிலேயே செயல்படுகின்றன நான் அதைப் பயன்படுத்த முடியும் என்று கண்டறிந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இதற்கு நிறைய தகுதி இருக்கிறது எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது நிதி செலவுகள் மற்றும் பிற செலவுகளையும் நான் சரிபார்க்கிறேன் எனவே இது எனது சமாளிக்கும் மதிப்பீட்டை தீர்மானிக்கும் மற்றும் பாதுகாப்பு உந்துதல்களுக்கு செல்ல உதவும் எனவே இது பல்வேறு சுகாதாரத் துறைகளிலும் சமீபத்தில் பேரழிவு இடர் நிர்வாகத்திலும் பயன்படுத்தப்பட்டது சுகாதார நம்பிக்கை மாதிரிகள் போன்ற மற்றொரு மாதிரிகள் எங்களிடம் உள்ளன மேலும் இவை அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு வகையான கூறுகளைக் கொண்டுள்ளன அச்சுறுத்தல் தீவிரம் மற்றும் எளிதில் பாதிக்கக்கூடிய இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது அது சுகாதார நடத்தைக்கு வழிவகுக்கிறது 1975 ஆம் ஆண்டில் ஃபிஷ்பீன் மற்றும் அஸ்ஜென் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட நியாயமான செயல்களின் கோட்பாடு பாதுகாப்பு உந்துதல்கள் நடத்தை நம்பிக்கைகள் பற்றி நான் நம்புகிறேன் மற்றும் பயத்தைப் பற்றியும் பாதுகாப்பு உந்துதல்களின் விளைவுகள் என்ன நான் அதைச் செய்ய வேண்டுமா அல்லது வேண்டுமா என்ற அணுகுமுறைக்கு வழிவகுக்கும் ஆனால் எனது சமூகம் என்ன நினைக்கிறது என் நண்பர்கள் சரியாக நினைக்கிறார்கள் என்பதாலும் இது பாதிக்கப்படுகிறது எனவே இப்போது நெறிமுறை நம்பிக்கைகள் மற்றும் உந்துதல் அகநிலை விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் அது எண்ணத்திற்கும் இறுதியில் நடத்தைக்கும் வழிவகுக்கும் இலக்கு இயக்கிய நடத்தைகள் கணிப்புகளின் கோட்பாடு பற்றிய கணிப்பும் எங்களிடம் உள்ளது எனவே இது நீங்கள் காணக்கூடிய வரைபடம் மற்றும் இது உங்களுக்கு வழங்குவதற்கான ஒரு பார்வை மற்றும் இது எல்லாவற்றையும் விவரிப்பதற்காக அல்ல ஆனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நிறுவுவது குறித்து இந்த கார்ட்டூன் மூலம் நான் இன்னும் விரிவான கண்ணோட்டத்தை அளித்தேன் என்று நம்புகிறேன் இது பேரழிவு தயாரிப்பு பற்றிய அறிவாற்றல் முன்னோக்கின் ஒட்டுமொத்த படம் பற்றிய சிறந்த யோசனையை உங்களுக்கு வழங்குகிறது மிக்க நன்றி